கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் இன்டர்நெட் புரோட்டோகால் பாடத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எனவே கடைசி வகுப்பில் டிரான்ஸ்போர்ட் லேயரின் இரண்டு வெவ்வேறு சேவைகளை நாங்கள் கவனித்தோம் எனவே கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் விவரங்களை ஆராய்ந்தோம் பின்னர் எஅர்கியு பொரோட்டோகால்கள் போன்ற ஃபுலோ கன்ட்ரோல் மற்றும் ரிலையபிலிட்டியின் விவரங்கள் உள்ளன எஅர்கியு பொரோட்டோகாலின் மூன்று வகைகளை பார்த்தோம் ஸ்டாப் அண்ட் வெயிட் புரோட்டோகால் மற்றும் இரண்டு வெவ்வேறு சிலைடிங் விண்டோ எஅர்கியு பொரோட்டோகால் கோ பேக் என் மற்றும் செலெக்டிவ் ரிப்பீட் இப்போது டிரான்ஸ்போர்ட் லேயரில் உள்ள சில செயல்திறன் சிக்கல்களை பார்ப்போம் அதோடு ஒரு பொரோட்டோகாலின் என்டு டு என்டு செயல்திறனை அல்லது டேட்டா பரிமாற்றத்தை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே இங்கே எங்கள் பரந்த நோக்கம் டிரான்ஸ்போர்ட் லேயர் பொரோட்டோகால் செயல்திறன் பற்றிய விவரங்களையும் டிரான்ஸ்போர்ட் லேயரின் சில கூடுதல் அம்சங்களை இணைப்பதன் மூலம் அதை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதையும் ஆராயும் நாம் முதலில் பார்க்க போவது டிரான்ஸ்போர்ட் லேயர் பொரோட்டோகால் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பெராமீட்டர் ஆகும் அதன் அடிப்படையில் நீங்கள் பொரோட்டோகால் பெராமீட்டர்களை மாற்றலாம் அல்லது பொரோட்டோகால் பெராமீட்டர்களை மாற்றியமைக்கலாம் அல்லது சிறிது நேரம் நீங்கள் ஒரு நடைமுறை நோக்கத்தில் பயன்படுத்த வேண்டிய பொரோட்டோகாலின் எந்த வகை என தேர்வுசெய்யவும் இது உதவும் எனவே எடுத்துக்காட்டாக இந்த நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே எஅர்கியு பொரோட்டோகாளின் மூன்று வெவ்வேறு வகைகளை அறிவீர்கள் சிலைடிங் விண்டோ எஅர்கியு இரண்டு வெவ்வேறு சிலைடிங் விண்டோ எஅர்கியு கோ பேக் என் எஅர்கியு மற்றும் செலெக்டிவ் ரிப்பீட் எஅர்கியு மற்றும் ஸ்டாப் அண்டு வெயிட் எஅர்கியு இப்போது ஒரு நெட்வொர்கிற்கு அதாவது நெட்வொர்க் பெராமீட்டருக்கு இந்த திறன் உள்ளது இந்த என்டு டு என்டு கொள்ளளவு இது ஒரு பாக்கெட்டை அனுப்புவதற்கான தாமதத்தின் அளவு கேள்வி என்னவென்றால் எந்த குறிப்பிட்ட சிலைடிங் விண்டோ வகை பொரோட்டோகால்களின் சாத்தியமான தேர்வை நீங்கள் கூற முடியுமா அல்லது நீங்கள் இந்த ஸ்டாப் அண்டு வெயிட் எஅர்கியு பொரோட்டோகாலை பயன்படுத்தப் போகிறீர்களா எனவே உங்கள் நெட்வொர்கிற்கு எந்த குறிப்பிட்ட எஅர்கியு பொரோட்டோகால் பயன்படுத்தப் போகிறீர்கள் அதற்காக இந்த முடிவெடுப்பதில் உதவும் ஒரு முக்கியமான பெராமீட்டர் பேண்ட்வித் டிலே புரோடக்ட் எனவே முதலில் பேண்ட்வித் டிலே புரோடக்ட் பற்றிய விவரங்களையும் சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால் வின்டோ சைஸை தேர்ந்தெடுப்பது மற்றும் பொரோட்டோகால் வடிவமைப்பில் குறிப்பிட்ட பொரோட்டோகாலைத் தேர்ந்தெடுப்பதையும் அதன் தாக்கத்தையும் ஆராய்வோம் எனவே பேண்ட்வித் டிலே புரோடக்ட் கருத்தை ஆராய்வோம் பேண்ட்வித் டிலே புரோடக்ட் என்பது இணைப்பு பேண்ட்வித் மற்றும் இணைப்பு தாமதத்தின் பெருக்கல் ஆகும் நீங்கள் ஒரு என்டு டு என்டு இணைப்பைக் கருத்தில் கொண்டால் உங்கள் என்டு டு என்டு இணைப்பு 50 கேபிபிஎஸ் என்று ஒரு பேண்ட்வித் இருந்தால் அதற்கு ஒரு வழி டிரான்ஸ்போர்ட் லேட்டன்சி 250 மில்லி விநாடி என்றால் உங்கள் பிடிபி வினாடிக்கு 50 கிலோ பிட் மற்றும் 250 மில்லி விநாடிக்கு 12 5 கிலோ பிட் போன்றது டிசிபி அல்லது டிரான்ஸ்போர்ட் லேயர் பிரிவின் பார்வையைப் பற்றி சிந்தித்தால் செக்மெண்ட் என்பது அனுப்ப விரும்பும் டிரான்ஸ்போர்ட் லேயர் டேட்டா நீங்கள் 1000பிட் செக்மெண்ட் அளவைக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்தால் பிடிபி பேண்ட்வித் டிலே புரோடக்ட் 12 5 செக்மெண்ட்களைப் போன்றது எனவே இது பேண்ட்வித் டிலே புரோடக்ட்கான வரையறை எனவே இந்த பேண்ட்வித் டிலே புரோடக்ட் உங்கள் பொரோட்டோகால் செயல்திறன் அல்லது ஒரு குறிப்பிட்ட டிரான்ஸ்போர்ட் லேயர் பொரோட்டோகாலில் உங்கள் வடிவமைப்பு தேர்வு எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதைப் பார்ப்போம் நீங்கள் ஒரு செக்மெண்ட் பரிமாற்றத்தின் நிகழ்வையும் அதனுடன் தொடர்புடைய ஒப்புதல் வரவேற்பையும் கருதுகிறீர்கள் எனவே இந்த முழு விஷயமும் ஒரு ரவுண்ட் ட்ரிப் டைம் எடுக்கும் எனவே ஒரு ரவுண்ட் ட்ரிப் டைம் என்றால் என்ன எனவே உங்களிடம் இங்கே ஒரு சென்டர் இருக்கிறார் உங்களிடம் இங்கே ஒரு ரிசீவர் உள்ளது இது உங்கள் சென்டர் என்று சொல்லுங்கள் இது உங்கள் ரிசீவர் மற்றும் இடையில் நெட்வொர்க் உள்ளது சென்டரும் ரிசீவரும் இணைக்கப்பட்டுள்ளனர் எனவே நீங்கள் ஒரு டேட்டா ஃபிரேமை அனுப்புகிறீர்கள் அதற்கான ஒப்புதலைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் ஒரு டேட்டாவை அனுப்பியுள்ளீர்கள் உங்களுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளது ஒரு டேட்டாவை அனுப்பிய தருணத்திலிருந்து ஒப்புதலைப் பெற்ற தருணம் வரை உள்ள இந்த நேர வேறுபாட்டை ஒரு ரவுண்ட் ட்ரிப் டைம் அல்லது ஆர்டிடி என்போம் ஆர்டிடி என்பது ஒரு வழி லேட்டன்சியின் இரண்டு மடங்காகும் உங்கள் ஒரு வழி லேட்டன்சி 200 மில்லி விநாடி என்று சொல்வதற்கு ஒத்ததாக இருந்தால் இந்த டேட்டா ஃபிரேமை மாற்ற 200 மில்லி விநாடிகளும் ஒப்புதல் ஃபிரேமை திரும்பப் பெற 200 மில்லி விநாடிகளும் ஆகும் நெட்வொர்க்கில் எந்த நெரிசலும் இல்லை அல்லது எந்தவிதமான இடைவிடாத தாமதமும் அல்லது திட்டமிடப்படாத தாமதமும் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் அவை நெட்வொர்க்கில் உள்ளன உங்கள் நெட்வொர்க் மிகவும் சுமூகமாக நடந்துகொள்வதைப் பற்றி நீங்கள் நினைத்தால் உங்கள் தாமதத்தை அதிகரிக்கும் என்டு டு என்டு தாமதத்தை கொண்டுவரும் அத்தகைய இடைநிலை தாமதக் கூறுகள் எதுவும் இல்லை புரோபகேஷன் டிலே உங்கள் தாமதம் மொத்த என்டு டு என்டு தாமதம் இறுதி தாமதம் பரப்புதல் தோராயமாக மதிப்பிடலாம் அந்த குறிப்பிட்ட கருத்துடன் நீங்கள் நன்றாக யோசிக்க முடியும் இந்த ஆர்டிடி ஒரு தோராயமான நேரத்தை உங்களுக்கு வழங்கும் இது ஒரு பாக்கெட்டை அனுப்புவதற்கான என்டு டு என்டு தாமதத்தைஅதாவது டேட்டாவை அனுப்பி அதன் ஒப்புதலை பெறுகிறீர்கள் அவற்றுக்கிடையேயான நேர வேறுபாட்டை நீங்கள் அளவிடுகிறீர்கள் அங்கிருந்து நீங்கள் ஆர்டிடியை மதிப்பிடலாம் எனவே இந்த ஆர்டிடி இரு மடங்கு ஒரு வழி லேட்டன்சியாகிறது இப்போது ஒரு என்டு டு என்டு இணைப்பைப் பற்றி சிந்தித்தால் இந்த காலகட்டத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய அதிகபட்ச செக்மெண்ட்களின் எண்ணிக்கை 12 5 க்கு சமம் இது உங்கள் பேண்ட்வித் டிலே புரோடக்ட் ஆகும் ஒரு வழி பேண்ட்வித் டிலே புரோடக்ட் பேண்ட்வித் 25 செக்மெண்ட்களுக்கு சமமான 2 ஆக நீங்கள் நினைத்தால் ஒரு வழி லேட்டன்சியால் பெருக்கப்படும் எனவே 25 செக்மெண்ட்கள் நிலுவையில் இருக்கும் எனவே நீங்கள் சென்டரைப் பற்றி சிந்திக்கும் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே இது உங்கள் சென்டர் மற்றும் மறுமுனையில் ரிசீவர் இந்த முழு விஷயத்தையும் நீங்கள் சிந்திக்கலாம் இடையில் இந்த முழு லாஜிக்கல் சேனலுக்கு ஒரு குழாய் உள்ளது இப்போது இந்த குறிப்பிட்ட குழாய் இந்த இரு வழி தகவல்தொடர்பு பற்றி நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு குழாய் வழியாக டேட்டாவை அனுப்புகிறீர்கள் மற்றொரு குழாய் வழியாக ஒப்புதலைப் பெறுகிறீர்கள் எனவே இது டேட்டாவை அனுப்புவதற்கான குழாய் மற்றும் இது ஒப்புதல் பெறும் குழாய் எனவே இந்த இரண்டு குழாய்க்குள் நிலுவையில் இருக்கக்கூடிய மொத்த கோரிக்கையின் எண்ணிக்கை இந்த இரண்டு குழாயிலும் நீங்கள் தள்ளக்கூடிய மொத்த பிட்களைப் போன்றது இப்போது சென்டரிடமிருந்து இந்த ரிசீவருக்கு ஒரு பிட் மாற்ற எவ்வளவு நேரம் ஆகும் எனவே நீங்கள் தாமதத்தைப் பற்றி சிந்தித்தால் இந்த லேட்டன்சி குழாயின் நீளத்தைக் குறிக்கிறது மறுபுறம் நீங்கள் பேண்ட்வித்யைப் பற்றி சிந்தித்தால் பேண்ட்வித் அவற்றின் இந்த குறிப்பிட்டபகுதியைக் கொடுக்கும் வட்டத்தின் அதாவது இந்த குழாயின் குறுக்கு வெட்டு பகுதி ஆகும் எனவே இது பேண்ட்வித்தால் குறிக்கப்படுகிறது இப்போது நீங்கள் பேண்ட்வித்தை தாமதத்துடன் பெருக்கினால் இந்த குழாயின் உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாகளின் அளவு இப்போது இரு வழி தொடர்பு இருந்தால் ஒரு வழியில் உங்களிடம் டேட்டா உள்ளது மற்றொரு வழியில் நீங்கள் ஒப்புதல் பெற்றிருக்கிறீர்கள் எனவே இந்த சிலைடிங் விண்டோ பொரோட்டோகாலின் ஒரு கொள்கையின் மூலம் ஒப்புதல் இந்த குழாயை நிரப்புகிறது அங்கு டேட்டா இந்த குழாயை நிரப்புகிறது மேலும் இந்த குழாயை நிரப்புகின்ற ஒப்புதல் அந்த குறிப்பிட்ட ஒப்புதலுக்கான டேட்டா இருக்கும் ரிசீவர் இந்த டேட்டாவைப் பெற்றிருப்பதால் ரிசீவர் பஃப்பருக்குள் சேமிக்கப்படுகிறது எனவே இந்த பஃப்பரில் பெறப்பட்ட டேட்டா இருக்கும் எனவே ரிசீவருக்கு இந்த அளவு டேட்டா உள்ளது மற்றும் ரிசீவர் ஒப்புதலை அனுப்பத் தொடங்கினார் எனவே இந்த ஒப்புதல் இந்த குழாயை நிரப்புகிறது அதே நேரத்தில் சென்டர் இந்த டேட்டாக் குழாயை நிரப்புகிறது என்று டேட்டாவை அனுப்புகிறார் எனவே உங்கள் பேண்ட்வித் டிலே புரோடக்ட் என்றால் முந்தைய எடுத்துக்காட்டின் படி 12 5 செக்மெண்ட் எனவே நீங்கள் 12 5 செக்மெண்ட் டேட்டாகளை வைத்திருக்க முடியும் இது இந்த குழாயை நிரப்புகிறது இந்த டேட்டா இந்த குழாயை நிரப்புகிறது என்று கூறுகிறது மற்றொரு 12அதாவது 12 5 செக்மெண்ட் டேட்டா இந்த பஃப்பரில் இருக்கும் அதனுடன் தொடர்புடைய ஒப்புதல் இந்த இரண்டாவது குழாயை நிரப்புகிறது எனவே அந்த வகையில் மொத்தம் 25 செக்மெண்ட்களின் டேட்டா நிலுவையில் உள்ளது எனவே இது இணைப்பில் உள்ளது அதே போல் இந்த ரிசீவர் பஃப்பரில் உள்ளது எனவே அந்த வகையில் உங்கள் அதிகபட்ச வின்டோ சைஸ் சென்டரின் வின்டோவாக இருக்க முடியும் என்று கூறலாம் இதை சென்டர் வின்டோ என்று நினைத்தால் அதை ஸ்வண்ட் என்கிறோம் எனவே சென்டர் வின்டோ என்பது நெட்வொர்க்கில் நிலுவையில் இருக்கக்கூடிய அதிகபட்ச செக்மெண்ட்களாகும் அதற்காக ஒப்புதல் பெறாமல் காத்திருக்கலாம் எனவே நீங்கள் சென்டரின் வின்டோ சைஸை 25 செக்மெண்ட்களுக்கு சமமாக்கினால் நீங்கள் நெட்வொர்க்கில் எந்தத் டேட்டாவைத் தள்ளினாலும் அந்தத் டேட்டா சேனலின் முழுத் திறனையும் பயன்படுத்தும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் அந்த வழியில் நீங்கள் அதை நன்றாக வைத்திருப்பீர்கள் என்பதை உறுதிப்படுத்த முடியும் இது அந்த என்டு டு என்டு இறுதி சேனலின் அதிகபட்ச பயன்பாட்டை உங்களுக்கு வழங்கும் இதுவே சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில் இருக்கும் குழாயின் அதிகபட்ச அப்ளிகேஷன் எனவே இது ஒரு தத்துவார்த்த வரம்பைக் கொடுக்கிறது இந்த வின்டோ சைசின் மீது அதிகபட்சமாக பிணைக்கப்பட்டுள்ளது சென்டர் வின்டோ சைஸ் உங்களுக்கு அதிகபட்ச திறனை வழங்கும் இப்போது நாம் முன்பு விவாதித்த சீக்வென்ஸ் நம்பர் வின்டோ சைஸ்க்கும் சீக்வென்ஸ் நம்பருக்கும் உள்ள தொடர்பு எனவே வின்டோ சைஸை இந்த வழியில் தேர்வு செய்தவுடன் வின்டோ சைஸை இந்த வழியில் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் என்று கூறுங்கள் இப்போது நீங்கள் ஒரு கோ பேக் என் எஅர்கியு பொரோட்டோகாலை பயன்படுத்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு கோ பேக் என் எஅர்கியு பொரோட்டோகாலை பயன்படுத்துகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் அந்த விஷயத்தில் உங்கள் அதிகபட்ச வின்டோ சைஸ் 2n 1 ஆக இருக்கலாம் எனவே உங்கள் சீக்வென்ஸ் நம்பர் இடமாக இருக்க வேண்டியது என்ன என்பதை அங்கிருந்து அறியலாம் எனவே நீங்கள் எதிர்பார்த்த வின்டோ சைஸைக் கொண்டிருக்கக்கூடிய சீக்வென்ஸ் நம்பருக்கு எத்தனை பிட்களை ஒதுக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த வின்டோ சைஸ் நெட்வொர்க்கின் என்டு டு என்டு இறுதி திறனை நிரப்புகிறது இதேபோல் நீங்கள் செலெக்டிவ் ரிப்பீட் எஅர்கியுஐ பயன்படுத்துகிறீர்கள் என்றால் செலெக்டிவ் ரிப்பீட் எஅர்கியு க்கு w என்பது 2n 2 க்கு சமம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே நீங்கள் வின்டோ சைஸை தேர்ந்தெடுக்கலாம் இந்த குறிப்பிட்ட வகையில் சீக்வென்ஸ் நம்பரைத் தேர்ந்தெடுக்கலாம் அதிகபட்ச வின்டோ சைஸை நீங்கள் கண்டுபிடிப்பதன் மூலம் அதிகபட்ச சேனலின் பயன்பாட்டை வழங்க முடியும் அதன்படி நீங்கள் வெவ்வேறு ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறைக்கான சீக்வென்ஸ் நம்பர் இடத்தை அமைக்கலாம் எனவே இப்போது விஷயம் இது போன்றது இந்த காலப்பகுதியில் நிலுவையில் இருக்கக்கூடிய அதிகபட்ச எண்ணிக்கையிலான செக்மெண்ட்கள் சேனல் திறன் மற்றும் பிளஸ் 1 க்கு சமமான இந்த 25 செக்மெண்ட்களாகும் என்று நான் நினைப்பதைப் போலவே நான் அளித்த விளக்கமும் இதுதான் எனவே இந்த பிளஸ் 1 அப்படி சென்டரால் பெறப்பட்ட ஒரு ஃபிரேமிற்கான ஒப்புதல் எனவே சென்டர் அதை இன்னும் செயல்படுத்தவில்லை இது சென்டரால் பெறப்பட்டது எனவே அதனால்தான் இந்த 1 ஐ இங்கு ஏற்றுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு அதிகபட்ச இணைப்பு பயன்பாட்டை வழங்குகிறது எனவே இந்த இரண்டு குழாய்களையும் நீங்கள் பூர்த்தி செய்துள்ளீர்கள் சென்டரிடம் ஒரு ஒப்புதல் கிடைத்தது எனவே இடையில் உள்ள 2 குழாய்களை நீங்கள் பூர்த்தி செய்துள்ளீர்கள் ஒரு டேட்டாக் குழாய் மற்றும் ஒரு ஒப்புதல் குழாய் மற்றும் ஒரு ஒப்புதல் சென்டரிடம் கிடைத்தது எனவே அது 2BD பிளஸ் 1 க்கு சமமாக வருகிறது எனவே வின்டோ சைஸ் 2BD பிளஸ் 1 க்கு சமம் இது பிடிபி க்கு சமமான பிரேம்களின் எண்ணிக்கையை BD குறிக்கும் அதிகபட்ச இணைப்பு பயன்பாட்டை உங்களுக்கு வழங்கும் எனவே வின்டோ அடிப்படையிலான ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறைக்கான வின்டோ சைஸை தீர்மானிக்க இது ஒரு முக்கியமான கருத்து இது முன்பு வழங்கிய உதாரணம் எனவே இதற்கு ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் ஒரு நெட்வொர்க்கில் இணைப்பு பேண்ட்வித் என்டு டு என்டு இணைப்பு பேண்ட்வித் 1 mbps எனக் கருதுங்கள் தாமதம் 1 மில்லி விநாடிக்கு சமம் மேலும் ஒரு நெட்வொர்க்கில் செக்மெண்ட் அளவு 1 கிலோ பைட் 1024 பைட்டுகளுக்கு சமம் இப்போது கேள்வி என்னவென்றால் நீங்கள் ஒரு ஸ்டாப் அண்ட் வெயிட் புரோட்டோகால் அல்லது ஒரு கோ பேக் என் புரோட்டோகால் மற்றும் செலெக்டிவ் ரிபீட் புரோட்டோகால் ஆகியவற்றில் ஃபுலோ கட்டுப்பாட்டுக்கு எந்த குறிப்பிட்ட சிறந்த பொரோட்டோகாலை பயன்படுத்தப் போகிறீர்கள் என்பதாகும் எனவே இந்த சிக்கலை தீர்க்க முதலில் பிடிபி ஐ கணக்கிடுகிறோம் பிடிபி 1 மில்லி பைட் 1 Mbps ஆக 1 மில்லி விநாடிக்கு 1 கிலோபைட்டுக்கு சமமாக இருப்பதைக் காண்கிறோம் அதாவது 1024 பைட் எனவே செக்மெண்ட் அளவு பிடிபி ஐ விட எட்டு மடங்கு பெரியது உங்கள் பிடிபி 1 கிலோ பிட் மற்றும் உங்கள் செக்மெண்ட் அளவு 1 கிலோபைட் ஏனெனில் உங்கள் செக்மெண்ட் அளவு ஒரு கிலோபைட் அதாவது இணைப்பு ஒரு முழு பகுதியையும் முழுமையாக வைத்திருக்க முடியாது எனவே சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில் நீங்கள் இங்கு பரிசீலிக்கும் குழாய் எனவே இந்த குழாய் டேட்டா மற்றும் ஒப்புதல் டேட்டா மற்றும் ACK குழாய் இரண்டையும் இந்த குழாய் கருதுகிறது எனவே இந்த ACK குழாய் இந்த டேட்டா மற்றும் ACK குழாய் இந்த முழு பகுதியையும் அதற்குள் வைத்திருக்க முடியாது ஏனெனில் பிடிபி 1 கிலோ பிட் ஆக இருக்கும் அங்கு உங்கள் செக்மெண்ட் அளவு 1 கிலோ பைட் ஆகும் இப்போது இந்த விஷயத்தில் சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால் செயல்திறனை மேம்படுத்தாது ஏனென்றால் பல செக்மெண்ட்களை இணையாக அனுப்ப முடியாது ஏனெனில் ஒரு செக்மண்ட் கூட உங்கள் குழாயை முழுமையாக நிரப்ப முடியவில்லை ஏனெனில் ஒரு பகுதியால் உங்கள் குழாயை முழுமையாக நிரப்ப முடியாது உங்கள் இணைப்பு பேண்ட்வித் வினாடிக்கு 1 மெகா பிட் மற்றும் லேட்டன்சி 1 மில்லி விநாடி இருக்கும் இந்த குறிப்பிட்ட வழக்கில் இணைப்படுத்தல் எந்த வகையிலும் நன்மையை பெற முடியாது என்பதால் இணையாக பல செக்மெண்ட்களை அனுப்ப எந்த காரணமும் இல்லை எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கின் கீழ் ஸ்டாப் அண்டு வெயிட் புரோட்டோகால் தேர்வு செய்வது எப்போதும் நல்லது ஏனெனில் ஸ்டாப் அண்டு வெயிட் புரோட்டோகால் குறைவான சிக்கலைக் கொண்டுள்ளது எனவே நீங்கள் புரிந்துகொண்டபடி சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால் வடிவமைப்பு தேர்வு காரணமாக இது மிகவும் சிக்கலானது நீங்கள் சென்டர் விண்டோவை பராமரிக்க வேண்டும் நீங்கள் ரிசீவர் விண்டோவை பராமரிக்க வேண்டும் நீங்கள் சீக்வென்ஸ் நம்பர் புலத்தை பராமரிக்க வேண்டும் இந்த வெவ்வேறு ஓவர்ஹெட் உள்ளன ஆனால் ஒரு ஸ்டாப் அண்டு வெயிட் பொரோட்டோகாலுடன் செக்மண்டை அனுப்புவது மிகவும் எளிது பின்னர் ஒப்புதல் கிடைத்தவுடன் ஒப்புதலுக்காக காத்திருங்கள் பிறகு அடுத்த பகுதியை அனுப்புகிறீர்கள் எனவே அந்த வழியில் உங்கள் ஸ்டாப் அண்டு வெயிட் பொரோட்டோகால் குறைவாக இருக்கும் ஒரு சிலைடிங் விண்டோ பொரோட்டோகாலுடன் ஒப்பிடும்போது கணிசமாக குறைவான ஓவர்ஹெட் இங்கே இணைமயமாக்கலின் நன்மையை பெறவில்லை என்பதைக் காண்கிறோம் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டு சூழ்நிலையின் கீழ் ஒரு ஸ்டாப் அண்டு வெயிட் பொரோட்டோகாலைப் பயன்படுத்த எப்போதும் விரும்புகிறோம் எனவே இந்த பெராமீட்டர் பிடிபி பேண்ட்வித் டிலே புரோடக்ட் இந்த குறிப்பிட்ட சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால் வடிவமைப்பை தேர்வு செய்ய உதவுகிறது என்பதற்கான ஒரு உள்ளுணர்வு அல்லது ஒரு உதாரணத்தை உங்களுக்கு வழங்குகிறது குறைந்த சிக்கலான தன்மையைக் கொண்டு நெட்வொர்க் செயல்திறனை மேம்படுத்த நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் நான் உங்களுக்கு முன்னர் அளித்த எடுத்துக்காட்டு பேண்ட்வித் டிலே புரோடக்ட் உங்களுக்கு உகந்த வின்டோ சைஸைத் தேர்வுசெய்ய உதவும் நீங்கள் எந்த வின்டோ சைஸைப் பயன்படுத்த வேண்டும் அதாவது நீங்கள் நெட்வொர்க்கின் அதிகபட்ச திறனைப் பயன்படுத்தலாம் இந்த விண்டோவின் அளவை நீங்கள் தேர்ந்தெடுத்ததும் ஒரு சிலைடிங் விண்டோ பொரோட்டோகாலுடன் நீங்கள் மகிழ்ச்சியடைந்ததும் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் எந்த சீக்வென்ஸ் நம்பர்களின் இடத்தைப் பயன்படுத்த வேண்டும் என்பதைக் கண்டறியலாம் இது செயல்படுத்தும்போது பொரோட்டோகால் வடிவமைப்பில் எந்த குழப்பமும் இல்லை சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால் நெகிழ்வதில் நாம் முன்னர் பார்த்த எடுத்துக்காட்டுகளைப் போல சிலைடிங் விண்டோ பொரோட்டோகாலின் வெவ்வேறு வகைகள் கோ பேக் என் பொரோட்டோகால் அல்லது செலெக்டிவ் ரிப்பீட் பொரோட்டோகால் போன்றவை சென்டரின் பக்கத்தில் உள்ள டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்ளிகேஷன் லேயரை எவ்வாறு இடைமுகப்படுத்துகிறது என்பதை பார்ப்போம் இது ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர் பொரோட்டோகாலை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதற்கான வடிவமைப்பு யோசனையை வழங்கும் நான் எடுத்த உதாரணம் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உடையது எனவே உங்களிடம் பயனர் இடம் மற்றும் கர்னல் இடம் உள்ளது பயனர் இடத்தில் டேட்டாவை அனுப்பும் சில பயன்பாட்டை இயக்குகிறீர்கள் எனவே நீங்கள் கர்னலில் சில சிஸ்டம் அழைப்பை ரைட்write மற்றும் சென்டு send சிஸ்டம் அழைப்பு சாக்கெட் ப்ரோக்ராமிங்கை பற்றி விவாதிக்கும் போது இந்த சிஸ்டம் அழைப்புகள் அனைத்தையும் பார்ப்போம் இந்த சிஸ்டம் அழைப்புகள் உள்ளன இதன் மூலம் டேட்டாவை கர்னலுக்கு அனுப்பலாம் இப்போது இங்கே இந்த பரிமாற்ற வீதக் கட்டுப்பாட்டு தொகுதி உள்ளது உங்கள் ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறையின் அடிப்படையில் இந்த பரிமாற்ற வீத கட்டுப்பாட்டு தொகுதி இந்த செயல்பாட்டைப் பயன்படுத்தும் எனவே இந்த செயல்பாட்டின் பெயர் கற்பனையானது லினக்ஸில் செயல்படுத்தப்பட்டது இது நேரடியாக பொருந்தவில்லை உங்கள் சொந்த டிரான்ஸ்போர்ட் பொரோட்டோகாலை நீங்கள் எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதை குறித்த ஒரு யோசனையை உங்களுக்கு வழங்குவதற்காக எனவே உங்களிடம் டிபோர்ட்சென்டு எனப்படும் ஒரு செயல்பாடு உள்ளது இது உங்கள் பரிமாற்ற வீதக் கட்டுப்பாட்டின் அடிப்படையில் அவ்வப்போது தூண்டப்படுகிறது உங்கள் வின்டோ சைஸை அடிப்படையாகக் கொண்டு நீங்கள் எவ்வளவு டேட்டாவை அனுப்ப முடியும் என்பதாகும் எனவே இந்த குறிப்பிட்ட செயல்பாடு அழைக்கப்படுகிறது மற்றும் டேட்டா ஐபிக்கு அனுப்பப்படுகிறது பொரோட்டோகால் ஸ்டாக் லேயரின் அடுத்த லேயர் நெட்வொர்க் லேயர் இந்த பரிமாற்ற வீதத்தை எசின்கோரனஸ் என்று நினைக்கலாம் எனவே டிரான்ஸ்போர்ட் லேயர் டேட்டாவை மறுமுனைக்கு அனுப்பக்கூடிய விகிதத்துடன் ஒப்பிடுகையில் அப்ளிகேஷன் அதிக விகிதத்தில் டேட்டாவை உருவாக்க முடியும் எனவே இந்த பரிமாற்ற வீதக் கன்ட்ரோல் உகந்த வீதம் 2 Mbps க்கு சமமான ஒன்றாகும் என்பதைக் கண்டறியலாம் அங்கு அப்ளிகேஷன் 10 Mbps வேகத்தில் உருவாக்குகிறது இப்போது இதுபோல அப்ளிகேஷன் 10 mbps விகிதத்தையும் பரிமாற்ற வீதக் கன்ட்ரோல் 2 mbps வீதத்தையும் உருவாக்குகிறது வெளிப்படையாக நீங்கள் அந்த டேட்டாவைச் சேமிக்கும் இடைநிலை பஃபரை வைத்திருக்க வேண்டும் எனவே அப்ளிகேஷன் எந்த விகிதத்தில் டேட்டாவை உருவாக்குகிறது சில நேரம் இந்த பரிமாற்ற வீதக் கட்டுப்பாட்டு தொகுதி செயல்படும் விகிதத்தை விட அதிகமாக இருக்கலாம் எனவே இந்த அப்ளிகேஷன் இது டேட்டாவை இடையகத்திலும் பின்னர் இந்த டிபோர்ட்சென்டு TportSend செயல்பாட்டிலும் எழுதும் இது பரிமாற்ற வீதக் கட்டுப்பாட்டு தொகுதி வழங்கும் விகிதத்தின் அடிப்படையில் பஃபரிலிருந்து டேட்டாவை எடுக்கும் மற்றும் டேட்டா பொரோட்டோகால் லேயரின் அடுத்த லேயருக்கு அனுப்பப்படும் இப்போது இந்த வெவ்வேறு இணைப்புகள் விஷயத்தில் வெவ்வேறு இணைப்புகள் அப்ளிகேஷன் லேயரில் இருக்கலாம் அவை வித்தியாசமாக நடத்தப்படுகின்றன எனவே இணைப்பு குறிப்பிட்ட சொர்ஸ் பஃபர் தேவை எனவே இந்த குறிப்பிட்ட பஃபரை ஒரு சொர்ஸ் பஃபர் என அழைக்கிறோம் எனவே அப்ளிகேஷன் லேயரிலிருந்து உங்களிடம் உள்ள ஒவ்வொரு சுதந்திரமான இணைப்பிற்கும் அதனுடன் தொடர்புடைய ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர் பஃபர் உள்ளது மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் இது ரைட் காலைப் பற்றியது ரைட் கால் மூலம் நீங்கள் அப்ளிகேஷனலிருந்து டேட்டாவை அனுப்புகிறீர்கள் இந்த எரைட் கால் போர்ட்டைத் தடுக்கிறது எனவே ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் தனித்தனியாக அடையாளம் காணும் பேர்ட் இங்கே உள்ளது டிரான்ஸ்போர்ட் பஃபரில் முழுமையான டேட்டா எழுதப்படும் வரை இது போர்ட்டைத் தடுக்கிறது உங்கள் பரிமாற்ற வீதக் கன்ட்ரோல் 1 mbps என்ற விகிதத்தில் டேட்டாவை அனுப்புகிறது மேலும் அப்ளிகேஷன் 10 mbps என்ற விகிதத்தில் டேட்டாவை உருவாக்குகிறது இது முன்பு கொடுத்த உதாரணம் புரோட்டோகால் ஸ்டேக்கின் கீழ் லேயருக்கு பரிமாற்ற வீதக் கன்ட்ரோல் டேட்டாவை அனுப்புவதோடு ஒப்பிடும்போது அப்ளிகேஷன் அதிக விகிதத்தில் டேட்டாவை அனுப்புகிறது எனவே சிறிது நேரம் கழித்து வெளிப்படையாக இந்த பஃபருக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட இடம் உள்ளது எனவே பஃபர் நிரப்பப்படும் பஃபர் நிரம்பியவுடன் டிரான்ஸ்போர்ட் லேயர் பஃபரிலிருந்து பஃபர் ஓவர்ஃபோலோ ஏற்படுவதைத் தவிர்க்க அந்த பஃபரில் மேலும் எந்த டேட்டாவையும் எழுத அப்ளிகேஷனைத் தடுக்கிறது இப்போது ரிசீவர் பக்கத்தைப் பார்ப்போம் எனவே ரிசீவர் பக்க யோசனை மீண்டும் ஒத்திருக்கிறது எனவே உங்கள் டிபோர்ட்ரிசீவ்TportRecv டிரான்ஸ்போர்ட் செயல்பாட்டைப் பெறுகிறது இது நெட்வொர்க் லேயரிலிருந்து டேட்டாவைப் பெறும் எனவே இது நெட்வொர்க் லேயரிலிருந்து டேட்டாவைப் பெற்றவுடன் அது டிரான்ஸ்போர்ட் லேயர் ஹெட்டரில் உள்ள போர்ட் எண்ணைப் பார்க்கும் எனவே போர்ட் எண்ணைப் பார்ப்பதன் மூலம் எந்தப் அப்ளிகேஷனில் எந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வரிசையில் அதை நிரப்ப வேண்டும் என்பதை அது தீர்மானிக்கும் எனவே இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வரிசை ஒரு பயன்பாட்டிற்கானது இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வரிசை மற்றொரு அப்ளிகேஷன் ஆகும் எனவே இதுபோன்ற ஒவ்வொரு வரிசையும் ஒரு போர்ட்டுடன் பிணைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இந்த போர்ட் எண் ஒரு அப்ளிகேஷனை தனித்துவமாக அடையாளம் காணும் எனவே நீங்கள் டேட்டாவை பஃபரில் வைக்கிறீர்கள் இப்போது அப்ளிகேஷன் பக்கத்திலிருந்து நீங்கள் ஒரு ரீடு கால் அல்லது ரிசிவ் கால் செய்கிறீர்கள் இதன் மூலம் பஃபரிலிருந்து டேட்டாவைப் படிப்பீர்கள் இங்கே ஒரு முறை நீங்கள் ரிசிவ் கால் மேற்கொள்ளும்போதெல்லாம் இந்த செக்பஃபர் CheckBuffer செயல்பாட்டில் காத்திருக்கும் அந்த நேரத்தில் அப்ளிகேஷன் ரிசிவ் கால் மேற்கொள்ளும்போதெல்லாம் இந்த பெறப்பட்ட பஃபர் காலியாக உள்ளது அது எந்த டேட்டாவையும் பெறவில்லை எனவே அழைப்பு இங்கே தடுக்கப்படும் இந்த பஃபரில் டேட்டாவைப் பெறும் தருணத்தில் இது இந்த அழைப்பிற்கு குறுக்கீடு சிக்னலை அனுப்பும் மேலும் இந்த அழைப்பு பஃபரிலிருந்து டேட்டாவைப் பெற்று அப்ளிகேஷனிற்கு அனுப்பும் எனவே இந்த இன்டரப்ட் உதவியுடன் இந்த பஃபரை தொடர்புகொள்வதற்கான இந்த அழைப்பை செய்யலாம் இந்த ரிசிவ் கால் இது ஒரு பிளாக்கிங் கால் ரீடு கால் அல்லது ரிசிவ் கால் என்பதை இப்போது இங்கே காணலாம் டேட்டா பெறும் வரை இது ஒரு பிளாக்கிங் கால் பின்னர் டிரான்ஸ்போர்ட் பஃபரிலிருந்து முழுமையான டேட்டா படிக்கப்படும் ரிசிவ் கால் எப்போது செய்தாலும் அந்த நேரத்தில் இந்த பஃபரில் ஒரு டேட்டாவைப் பெறும் வரை இந்த போர்டில் அழைப்பு தடுக்கப்படும் இந்த பஃபரில் நீங்கள் ஒரு டேட்டாவைப் பெற்றவுடன்செக் பஃபர் செயல்பாட்டைப் பயன்படுத்தினால் அது ரீடு கால் மற்றும் ரிசிவ் காலுக்கு குறுக்கீட்டை அனுப்பும் இது இந்த முழு டேட்டாவையும் பஃபரிலிருந்து பெற்று இந்த குறிப்பிட்ட அழைப்பை வெளியிடும் எனவே இந்த இரண்டு அழைப்புகளும் சென்டரின் பக்கத்திலும் ரிசீவரின் பக்கத்திலும் பிளாக்கிங் கால் என்பதை நீங்கள் காணலாம் எனவே பஃபர் நிரம்பும்போது சென்டர் அழைப்பு தடுக்கப்படும் பஃபர் காலியாக இருக்கும்போது ரிசீவர் அழைப்பு தடுக்கப்படும் எனவே இந்த பஃபர் பூலை எவ்வாறு ஒழுங்கமைக்க முடியும் என்ற கேள்வி வருகிறது டிரான்ஸ்போர்ட் லேயர் பஃபரை ஒழுங்கமைக்க பல வழிகள் உள்ளன இது ஒரு மென்பொருள் பஃபராகும் உங்கள் செக்மன்ட்கள் ஒரே அளவு இருந்தால் அனைத்து செக்மெண்ட்களும் ஒரே அளவிலானவை நீங்கள் பஃபரை ஒரே மாதிரியான அளவு பஃபரின் ஒரு பூலாக ஒழுங்கமைக்கலாம் அதாவது ஒவ்வொரு தனி பஃபரிலும் ஒரு பகுதியை நீங்கள் வைத்திருக்க முடியும் எனவே ஒரு பிரிவில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பைட்டுகள் உள்ளன எனவே உங்கள் தனிப்பட்ட பஃபர் அளவு உங்கள் செக்மெண்ட் அளவிற்கு சமமாக இருக்கும் மற்றும் ஒவ்வொரு தனிப்பட்ட பஃபரிலும் ஒரு செக்மெண்ட் உள்ளது மற்றும் இந்த பஃபர் பூல் அவை பல செக்மெண்ட்களை ஒன்றாகக் கொண்டிருக்கலாம் இப்போது வெவ்வேறு செக்மெண்ட் அளவிற்கு நீங்கள் இந்த சங்கிலியால் நிலையான பஃபரைப் பயன்படுத்தலாம் எனவே இது ஒரு லிங்குடு லிஸ்ட் போன்றது எனவே உங்கள் தனிப்பட்ட பஃபர் அளவு அதிகபட்ச செக்மெண்ட் அளவு மற்றும் தனிப்பட்ட பஃபர்களை இணைக்கப்பட்ட பட்டியல் டேட்டா கட்டமைப்பால் இணைக்கப்பட்டுள்ளதாகக் கூறுகின்றன மேலும் அவை ஒரு குறிப்பிட்ட டிரான்ஸ்போர்ட் லேயர் போர்ட் எண்ணுக்கு ஒரு பஃபர் பூலை முழுவதுமாக உருவாக்குகின்றன இப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் சங்கிலியால் நிலையான பஃபரைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் செக்மெண்ட் அளவுகள் பரவலாக மாறுபட்டால் இடம் வீணாகிவிடும் எனவே ஒரு செக்மெண்ட் 1024 kb ஆக இருந்தால் மற்றொரு செக்மெண்ட் 10 kb ஆக இருந்தால் நீங்கள் இங்கு கணிசமான அளவு இலவச இடத்தை வைத்திருக்க முடியும் அது வீணடிக்கப்படுகிறது இப்போது நீங்கள் ஒரு சிறிய பஃபர் அளவை உருவாக்கினால் ஒரு பிரிவைச் சேமிக்க உங்களுக்கு பல பஃபர்கள் தேவை இது செயல்பாட்டில் சிக்கலை சேர்க்கிறது இப்போது இந்த விஷயத்தில் நாம் வேரியபில் சைஸ் பஃபர் பயன்படுத்துகிறோம் வேரியபில் சைஸ் பஃபருக்கு ஒரு எடுத்துக்காட்டு லிங்குடு லிஸ்ட் டேட்டா அமைப்பு வழியாக இணைக்கப்பட்டுள்ள பஃபர் பூல் உங்களிடம் உள்ளது மேலும் அவை வெவ்வேறு அளவைக் கொண்டிருக்கும் நன்மை என்னவென்றால் ஒரு சிறந்த மெமரி பயன்பாட்டைக் கொண்டிருக்கலாம் இழப்பு அல்லது மெமரி இடத்தை வீணடிக்கும் அளவைக் குறைக்கலாம் உங்களிடம் பெரிய டேட்டா பெரிய செக்மெண்ட் இருந்தால் அதை பெரிய பஃபரில் வைக்கிறீர்கள் உங்களிடம் ஒரு சிறிய செக்மெண்ட் இருந்தால் அதை ஒரு சிறிய பஃபரில் வைக்கவும் ஆனால் குறைபாடு என்னவென்றால் நீங்கள் ஒரு சிக்கலான செயலாக்கத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் ஏனெனில் தனிப்பட்ட பஃபர் இடங்கள் மாறும் எனவே நீங்கள் மெமரியை மாறும் வகையில் ஒதுக்க வேண்டும் நாங்கள் விரும்பும் மூன்றாவது தீர்வு ஒவ்வொரு இணைப்புக்கும் ஒற்றை பெரிய வட்ட பஃபரைப் பயன்படுத்துவதாகும் எனவே எங்களிடம் ஒரு வகையான வட்ட பஃபர் உள்ளது மேலும் அந்த வட்ட பஃபரில் தனிப்பட்ட செக்மெண்ட் உள்ளது எனவே ஒரு வட்ட பஃபரில் நீங்கள் 1kb அளவிலான ஒரு பகுதியையும் 4kb அளவைக் கொண்ட மற்றொரு பகுதியையும் 10 பிட் அளவைக் கொண்ட மற்றொரு பகுதியையும் அந்த வழியையும் கொண்டிருக்கலாம் எனவே நீங்கள் வெவ்வேறு அளவுகளின் தனித்தனி செக்மெண்ட்களை ஒன்றன்பின் ஒன்றாக வைக்கலாம் இறுதியில் நீங்கள் பயன்படுத்தப்படாத இடத்தை வைத்திருக்கலாம் இது அடுத்த உள்வரும் பகுதிகளை சேமிக்க பயன்படுகிறது எனவே இந்த ஒற்றை பெரிய அளவிலான வட்ட பஃபர் இணைப்புகள் பெரிதும் ஏற்றப்படும்போது மெமரியை நன்கு பயன்படுத்துகிறது ஏனென்றால் இணைப்புகள் மீண்டும் பெரிதாக ஏற்றப்பட்டால் நீங்கள் ஒரு நிலையான அளவு பஃபரைப் பயன்படுத்துவதால் பஃபருக்குள் அதிக அளவு மெமரி இடத்தைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் அல்லது வீணடிக்கப் போகிறீர்கள் அப்படியானால் மாறுபடுகிற அளவு பஃபர் சிறப்பாக செயல்படக்கூடும் எனவே ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர் பஃபரை வடிவமைப்பதற்கான உங்கள் தேர்வு எந்த வகையான அப்ளிகேஷன்களை நீங்கள் பயன்படுத்தப் போகிறீர்கள் மற்றும் அப்ளிகேஷன்கள் எந்த வகையான டேட்டாவை உருவாக்கப் போகின்றன என்பதைப் பொறுத்தது எனவே இதன் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட பஃபர் உங்கள் அப்ளிகேஷன்ற்கு மிகவும் பொருத்தமானதா என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட விரிவுரை பல டிரான்ஸ்போர்ட் லேயர் பெராமீட்டர்கள் உங்கள் வடிவமைப்பு தேர்வு மற்றும் டிரான்ஸ்போர்ட் லேயர் பொரோட்டோகால் செயல்திறனை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றிய ஒரு பரந்த யோசனையை உங்களுக்கு வழங்குகிறது வெவ்வேறு டிரான்ஸ்போர்ட் லேயர் செயல்பாடுகளின் ஒரு கற்பனையான செயலாக்கத்தையும் டிரான்ஸ்போர்ட் லேயர் அழைப்புகள் எவ்வாறு அப்ளிகேஷன் லேயருடன் ஒன்றிணைகின்றன என்பதையும் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் உங்கள் பயன்பாட்டின் தேவையின் அடிப்படையில் நீங்கள் எந்த வகையான டிரான்ஸ்போர்ட் லேயர் பஃபரை பயன்படுத்தலாம் என்பதையும் ஆராய்ந்தோம் எனவே அடுத்த வகுப்பில் டிரான்ஸ்போர்ட் லேயரில் கஞ்சன் கன்ட்ரோல் கஞ்சன் கன்ட்ரோல் மெக்கானிசம் போன்றவற்றின் சேவையை பார்ப்போம் பின்னர் டிரான்ஸ்போர்ட் லேயர் பொரோட்டோகால் செயல்படுத்தலின் விவரங்களை பார்ப்போம் டிசிபி மற்றும் யுடிபி பொரோட்டோகால் செயல்படுத்தல் பற்றி விரிவாகப் பார்ப்போம் எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி